அனலாக் டு டிஜிட்டல் மாற்றத்திற்கான பாடத்தை தொடர்கிறோம் இந்த பாடத்தில் நாம் முதலில் மற்றொரு வகையான ஏ டி கன்வெர்ட்டர் பற்றிப் பேசுவோம் இது கடந்த பாடத்தில் நாம் பார்த்த கவுண்டர் டைப் ட்ராக்கிங் டைப் கன்வெர்ட்டருக்கு ஒத்ததாக இருக்கிறது ஆனால் இது கன்வெர்ஷன் டைம் பொறுத்தவரை மிகவும் திறமையானது நாம் பயன்படுத்தும் ஏஆர்எம் டெவலப்மெண்ட் போர்டில் என்ன வகையான ஏ டி கன்வெர்ட்டர் வசதிகள் உள்ளன என்பதைப் பற்றி பேசுவோம் ஏடி கன்வெர்ட்டரின் இந்த வகை சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் வகை ஏடி கன்வெர்ட்டர் Successive approximation AD converter என அழைக்கப்படுகிறது இதன் செயல்பாடு பைனரி சேர்ச்சை ஒத்ததாகும் புரோகிராமிங் நன்கு அறிந்தவர்களாக இருந்தால் டேட்டா ஸ்டிரக்சர் பற்றிய சில அடிப்படை அறிவும் புரிதலும் இருந்தால் நீங்கள் பைனரி சேர்ச் வழிமுறையைக் படித்திருக்கலாம் பைனரி சேர்ச் என்பது தெரியாதவர்களின் நலனுக்காக என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அர்ரேவில் சேமிக்கப்பட்டுள்ள எண்களின் பட்டியல் என்னிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்கள் ஏறுவரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன இப்போது நான் ஒரு எண்ணைத் தேட விரும்புகிறேன் ஒரு எண் 45 என்று வைத்துக்கொள்வோம் அது இருக்கிறதா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எண்கள் வரிசைப்படுத்தப்படாவிட்டால் நான் அதை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை தேட வேண்டும் ஆனால் அது வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதால் நான் ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராடஜி உபயோகிக்கப் போகிறேன் நாம் வரிசையின் நடுவில் தொடங்கலாம் நான் தேட விரும்பும் எண்ணை விட நடுவில் உள்ள எண் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளதா என்பதை ஒப்பிடுகிறேன் நடுவில் உள்ள எண் அதை விட குறைவாக இருப்பதை நான் கண்டால் இதன் பொருள் எனது எண் வலது புறத்தில் இருக்க வேண்டும் அல்லது நடுவில் உள்ள எண் அதை விட அதிகமாக இருந்தால் அது இடது புறத்தில் இருக்க வேண்டும் எனவே ஒரு கம்பேரிசனில் நான் லிஸ்டின் அளவை பாதியாக குறைத்துள்ளேன் நான் தேர்ந்தெடுத்த பாதியில் மீண்டும் கம்பேரிசன் செய்கிறேன் அது வலதுபுறத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நான் மீண்டும் நடுவில் ஆய்வு செய்கிறேன் ஆய்வைப் பொறுத்து நான் இடது பாதியில் அல்லது வலது பாதியில் பார்க்க வேண்டும் நான் இந்த செயல்முறையை மீண்டும் செய்கிறேன் நான் அர்ரேவில் 128 எண்களைக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு கம்பேரிசனுக்குப் பிறகு நான் லிஸ்டை பாதியாகக் குறைக்கிறேன் அது 64 ஆகிறது மற்றொரு சேர்ச்க்குப் பிறகு அது 32 ஆகிறது மற்றொரு சேர்ச்க்குப் பிறகு இது 16 ஆகிறது இது 8 4 2 மற்றும் 1 போன்றது இறுதியாக 1 எண் மட்டுமே இருக்கும்போது அது இருக்கிறதா இல்லையா என்று நான் சொல்ல முடியும் எனவே 7 கம்பேரிசன்கள் தேவை 7 என்றால் என்ன இது ஒன்றுமில்லை log2 128 இந்த சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் டெக்னிக் AD கன்வர்ஷன் செய்வதில் ஹார்டுவேரில் பைனரி சேர்ச்சை செயல்படுத்துவதைப் போன்றது 128 எண்களுக்கு தேவைப்படும் கம்பேரிசன்கள் log2128 ஆகும் எனவே 2n எண்ணிக்கையிலான எண்களுக்கு எனக்கு தேவைப்படும் கம்பேரிசன்கள் log2 2n n எனக்கு n கம்பேரிசன்கள் தேவை எனவே இதை என்னால் செயல்படுத்த முடிந்தால் எனக்கு 2n கிளாக் பல்ஸஸ் பதிலாக n கிளாக் பல்ஸஸ் மட்டுமே தேவை கவுண்டருக்குப் பதிலாக சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் ரெஜிஸ்டர் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் ஒரு 4 பிட் ஏடி கன்வெர்ட்டரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெஜிஸ்டரை 1 0 0 0 உடன் துவக்குவோம் இந்த 1 0 0 0 என்பது 8 என்பதாகும் இது 0 முதல் 15 ரேஞ்சில் உள்ளது நாம் வரிசையின் நடுவில் தொடங்கலாம் நான் தேட விரும்பும் எண்ணை விட நடுவில் உள்ள எண் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளதா என்பதை ஒப்பிடுகிறேன் இன்புட் சிறியது என்று வைத்துக்கொள்வோம் அது 0 முதல் 7 வரை இடது பாதியில் இருக்கும் 0 முதல் 7 வரையிலான நடு எண் என்ன எனவே 4 என்றால் என்ன 4 என்பது 0 1 0 0 மேலும் இன்புட் பெரியதாக இருந்தால் வலது புறம் அதாவது 9 முதல் 15 வரை அதன் நடுத்தர புள்ளி 12 12 என்பது 1 1 0 0 எனவே நாம் என்ன செய்கிறோம் நாம் 1 0 0 0 உடன் தொடங்கினோம் இது நடுவில் உள்ள எண்ணை விடக் குறைவாக இருந்தால் முதல் பிட் 0 ஆனது அடுத்த பிட் 1 ஆகிறது ஆனால் இது பெரியதாக இருந்தால் இந்த 1 மாறவில்லை ஆனால் இரண்டாவது பிட் மட்டும் 1 ஆகிறது இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் இது பைனரி சேர்ச்சைப் பின்பற்றுகிறது சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் ரெஜிஸ்டரின் பங்கு இதுதான் நான் காட்டும் இந்த படத்தை பாருங்கள் இடது புறத்தில் நான் இப்போது எடுத்துக்காட்டுடன் சொன்னது காட்டப்பட்டுள்ளது எஸ் ஏ ஆர் இல் நாம் 1 0 0 0 உடன் தொடங்குகிறோம் அனலாக் இன்புட் வோல்டேஜ் உடன் ஒப்பிடுகிறோம் இது குறைவாக இருக்கிறதா அல்லது அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்கிறேன் இன்புட் எஸ் ஏ ஆர் வெளியீட்டை விட குறைவாக இருந்தால் நான் இந்த பிட்டை 0 ஆக்குகிறேன் அடுத்த பிட்டை 1 செய்கிறேன் எனவே 0 1 0 0 என ஆகிறது இது பெரியதாக இருந்தால் நான் அதை 1 1 0 0 ஆக்குகிறேன் இந்த செயல்முறையை மீண்டும் செய்கிறேன் நான் அதை விட குறைவாக இருக்கிறதா அல்லது அதிகமாக இருக்கிறதா என்று மீண்டும் சரிபார்க்கிறேன் இது குறைவாக இருந்தால் நான் கடைசியாக உருவாக்கிய 1 பிட்டை 0 ஆகவும் அடுத்த பிட்டை 1 ஆகவும் அமைக்கிறேன் ஆனால் அதை விட அதிகமாக இருந்தால் கடைசியாக உருவாக்கிய 1 பிட்டை அடுத்த பிட் 1 ஆக மாறுகிறது இந்த செயல்முறை மீண்டும் நிகழ்கிறது எப்போதும் நான் அடுத்த பிட்டைப் பார்க்கிறேன் இம்மீடியட் பிட்டை மீண்டும் 0 ஆக மாற்றி அடுத்த பிட்டை 1 ஆக அமைத்துக்கொள்கிறேன் அடுத்த பிட்டை 1 மாற்றுவதன் மூலம் தற்போதைய பிட்டை நான் தொந்தரவு செய்யவில்லை ஆக நான் 1 கம்பேரிசன் 2 கம்பேரிசன் 3 கம்பேரிசன் மற்றும் 4 கம்பேரிசன் செய்து கடைசியாக எனது ஏ|டி AD கன்வெர்ட்டரின் அவுட்புட்டை பெறுகிறேன் எனவே இங்கே 4 கம்பேரிசன்கள் மட்டுமே தேவை சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் வகை ஏடி கன்வெர்ட்டரின் Successive approximation AD converter பிளாக் டயக்ராம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது ட்ராக்கிங் வகை ஏடிசி போலவே ஒரு கம்பேர்ரேட்டர் மற்றும் டிஏ DA கன்வெர்ட்டர் இங்கே உள்ளது அப் டவுன் கவுண்டருக்கு பதிலாக சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் ரெஜிஸ்டர் மாற்றப்பட்டுள்ளது கம்பேர்ரேட்டரின் அவுட்புட் 0 அல்லது 1 என்பதைப் பொறுத்து இதுதான் ஆக்சுவல் லாஜிக்கை செயல்படுத்துகிறது நீங்கள் கன்வெர்சனுக்கான செயல்முறையைத் தொடங்க விரும்பும் போதெல்லாம் பொதுவாக இரண்டு இன்டர்பேஸ்கள் உள்ளன அவை எஸ்ஓசி மற்றும் ஈஓசி ஆகும் நீங்கள் எஸ்ஓசி இல் ஒரு பல்ஸ் பயன்படுத்தினால் கன்வெர்சன் தொடங்கும் மற்றும் இன்டெர்னலாக 8 கிளாக் பல்ஸ்கள் இருக்கும் நீங்கள் ஒரு n பிட் கன்வெர்ட்டர் பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு n பிட் டிஏ கன்வெர்ட்டர் தேவை n கிளாக் பல்ஸ்களுக்குப் பிறகு இந்த ஈஓசி சிக்னல் அதிகமாக்கப்படும் எனவே வெளியில் உள்ள எந்த சாதனமும் எனது ஏடி கன்வெர்சன் முடிந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளும் இப்போது D இன் மதிப்பை என்னால் படிக்க முடியும் இது இவ்வாறு செயல்படுகிறது இது எளிமையானது ஆனால் மிகவும் நெகிழ்வுத்தன்மை உடையது மற்றும் மிக விரைவானது இதற்கு n கிளாக் பல்ஸ்கள் மட்டுமே தேவைப்படுகிறது 3 பிட் கன்வெர்ட்டருக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த பைனரி சேர்ச் தொடரும்போது டிஏ DA கன்வெர்ட்டர் வெளியீடு எவ்வாறு மாறுகிறது நீங்கள் நடு எண்ணுடன் தொடங்குங்கள் இது என் நடு புள்ளி பிறகு நீங்கள் இங்கே அல்லது இங்கே செல்லுங்கள் நான் மேலே செல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே இது எனது அடுத்த புள்ளி அடுத்த கட்டமாக நீங்கள் இங்கே அல்லது இங்கே மேலே செல்லுங்கள் நீங்கள் இங்கே இப்படி செல்லுங்கள் என்று சொல்லலாம் நீங்கள் நடு புள்ளியுடன் தொடங்குங்கள் பின்னர் நீங்கள் இங்கே போகலாம் பிறகு நீங்கள் இங்கே செல்வீர்கள் பிறகு நாம் இங்கே இப்படி செல்வோம் பிறகு நீங்கள் கன்வெர்ஜிங் பாயின்டை அடைவீர்கள் இங்கே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை பார்ப்போம் இன்புட் 1 0 1 க்கு கன்வெர்ஜிங் பாயின்டை அடையும்போது டிஏ கன்வெர்ட்டரின் DA converter அவுட்புட் வேவ் பார்மைப் பார்த்தால் வேவ் பார்ம் இப்படி இருக்கும் இப்போது ஏஆர்எம் ARM மைக்ரோகண்ட்ரோலர்களைப் பற்றி பேசுகையில் எந்த வகையான ஏடி கன்வெர்சன் வசதிகள் உள்ளன டிஏ DA கன்வெர்சன் எளிதானது என்று நீங்கள் காண்கிறீர்கள் டிஏ கன்வெர்ட்டர் செய்ய உங்களுக்கு சில ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே தேவை ஆனால் ஏடி கன்வெர்சன் மிகவும் கடினம் ஏடி கன்வெர்சன் செய்ய உங்களுக்கு சில சிறப்பு சர்க்யூட்கள் இருக்க வேண்டும் ஏஆர்எம் இன் பழைய ஜெனரேசன்களில் சிலவற்றைப் பார்ப்போம் ஏஆர்எம்7 முந்தைய ஜெனரேசன் மைக்ரோகண்ட்ரோலர்களில் ஒன்றாகும் இதில் ஒரு பில்ட் இன் 10 பிட் சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் வகை ஏடி கன்வெர்ட்டர் Successive approximation type AD converter உள்ளது அவை அனைத்தும் சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் டெக்னிக்கை செயல்படுத்தின ஏனெனில் இது திறமையானது மற்றும் இதற்கு குறைந்த அளவு ஹார்டுவேர் தேவைப்படுகிறது இது 10 பிட் கன்வெர்ட்டர் என்பதால் நான் 3 3 வோல்ட் சப்ளையை ரெபரன்ஸ் வோல்டேஜுடன் இணைத்தால் இதன் ஸ்டெப் சைஸ் என்பது ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜை ஆல் வகுத்தால் கிடைக்கும் நீங்கள் ஒரு கணக்கீடு செய்தால் இது 3 23 மில்லிவோல்ட்களுக்கு வரும் நீங்கள் அளவீட்டை எவ்வளவு துல்லியமாக செய்ய முடியும் என்பதை இது தீர்மானிக்கிறது இந்த ரெசல்யூசன் துல்லியத்தின் அளவீடு ஆகும் பிராசசரின் உள்ளே இதுபோன்ற இரண்டு ஏடிசி மாட்யூல்கள் உள்ளன அவை ஏடிசி 0 மற்றும் ஏடிசி 1 என அழைக்கப்படுகின்றன ஏடிசி0 ஆறு சேனல்களையும் ADC1 எட்டு சேனல்களையும் கொண்டுள்ளது ஆறு சேனல் என்றால் கன்வெர்சனுக்கு ஆறு இன்புட்களை இணைக்க முடியும் எட்டு சேனல் என்றால் நீங்கள் எட்டு இன்புட்களை இணைக்க முடியும் மேலும் கிளாக்கின் பிரீக்குவன்சி மேக்ஸிமம் 4 5 MHz ஆகும் இப்போது இந்த சேனல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் இங்கே உங்களிடம் ஒரு ஏடி கன்வெர்ட்டர் AD Converter உள்ளது நான் காண்பிக்கும் இந்த பிளாக் ஒரு அனலாக் மல்டிபிளெக்சர் ஆகும் டிஜிட்டல் மல்டிபிளெக்சர் என்றால் என்ன என்று உங்களுக்குத் தெரியும் பல இன்புட்கள் இருந்தால் செலக்ட்லைன்ஸின் அடிப்படையில் இன்புட்களில் ஒன்று தேர்ந்தெடுக்கப்படும் அனலாக் மல்டிபிளெக்சர் அதை ஒத்திருக்கிறது வேறுபாடு என்னவென்றால் இன்புட்கள் அனலாக் வோல்டேஜாக இருக்கும் டிஜிட்டல் செலக்ட்லைன்ஸில் நீங்கள் எதைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து அவுட்புட்டில் இன்புட்களில் ஒன்று தேர்ந்தெடுக்கப்படும் ஏடிசி 0 இல் ஆறு அனலாக் இன்புட் சேனல்கள் உள்ளன அதை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவற்றில் ஒன்றை கன்வெர்சனுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அவற்றில் பல ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படலாம் ஆனால் நீங்கள் மிக விரைவான ரேட்டில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற வேண்டும் நீங்கள் ஒரு சேனலை மாற்றுகிறீர்கள் பின்னர் இரண்டாவது சேனலை மாற்றுகிறீர்கள் பின்னர் மூன்றாவது சேனலை கன்வெர்சன் செய்யலாம் மீண்டும் முதல்சேனலுக்கு வாருங்கள் இப்போது நான் கூறிய நிக்விஸ்ட் தேற்றத்தின் காரணமாக இதை நீங்கள் மீண்டும் பயன்படுத்தலாம் ஏடி கன்வெர்ட்டர் 1 மெகா ஹெர்ட்ஸ் வேகத்தில் இயங்கக்கூடும் ஆனால் உங்கள் இன்புட் வேவ்பார்ம் காரக்டரிஸ்டிக்குகளைப் பொறுத்து அந்த சாம்பிளிங் ரேட் உங்களுக்குத் தேவையில்லை உங்கள் சாம்பிளிங் ரேட் 1 கிலோஹெர்ட்ஸ் மட்டுமே தேவைப்படும் எனவே ஏடி கன்வெர்ட்டரின்AD Converter ஒரே சேனலில் பல சேனல்களை மல்டிபிளக்ஸ் செய்யலாம் மற்றும் அவற்றை ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாம் இங்கே முறையே ஆறு மற்றும் எட்டு சேனல்களை உடைய இரண்டு சேனல்கள் உள்ளன அவை ஏடிசி 0 மற்றும் ஏடிசி 1 ஆகும் ஏடி கன்வெர்சன் முடிந்ததும் இன்ட்டரப்ட் சிக்னல் உருவாக்கப்படுகிறது இது இவ்வாறு செயல்படுகிறது ஒரு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் உள்ளது அது சரியான முறையில் இனிஷியலைஸ் செய்யப்பட வேண்டும் ஏஆர்எம் 7 இல் இதுதான் இருந்தது இப்போது நாம் பயன்படுத்தும் போர்டு எஸ்டிஎம்32 ஆகும் ஏஆர்எம் கோர்டெக்ஸ் எம்4 மைக்ரோகண்ட்ரோலரை அடிப்படையாகக் கொண்டது எஸ்டிஎம்32 இந்த போர்டில் 3 பில்ட் இன் 12 பிட் ஏடி கன்வெர்ட்டர்கள் AD converter உள்ளன அவை ஒவ்வொன்றும் 19 சேனல்களை கொண்டது அதாவது அனலாக் மல்டிபிளெக்சரில் பல இன்புட்கள் உள்ளன 12 பிட்டுக்கு உங்கள் ரெபரன்ஸ் வோல்டேஜ் 3 3 வோல்ட் என்றால் உங்கள் ஸ்டெப் சைஸ் மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே உங்கள் அக்யூரசி அதிகமாக இருக்கும் அது 0 8 மில்லிவோல்ட்கள் ஆகும் இன்புட் அவுட்புட் InputOutput பின்களுடன் இணைக்கப்பட்டுள்ள 16 எக்ஸ்டேர்னல் சேனல்கள் உள்ளன மேலும் 16 சேனல்களில் 6 சேனல்கள் ஆர்டுயினோ கனெக்டர் பின்களில் கிடைக்கின்றன இவை A0 முதல் A5 என அழைக்கப்படுகின்றன கூடுதலாக 3 இன்டேர்னல் சேனல்கள் உள்ளன அவை சிஸ்டத்தின் ஹெல்த்தை சரிபார்க்கும் இந்த 3 இன்டேர்னல் சேனல்கள் பேட்டரியின் வோல்டேஜ் உடன் இணைக்கப்பட்டுள்ளன போர்டு பேட்டரியில் இயங்கினால் பேட்டரி வோல்டேஜ் என்ன என்பதை நீங்கள் படிக்கலாம் சில போர்டுகளில் பில்ட் இன் டெம்பரேச்சர் சென்சார் கட்டமைக்கப்பட்டுள்ளது போர்டின் டெம்பரேச்சரையும் நீங்கள் படிக்கலாம் மேலும் தற்போதைய ரெபரன்ஸ் வோல்டேஜ் என்ன என்பதையும் நீங்கள் படிக்கலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் கண்காணிக்க முடியும் இவை இன்டேர்னல் சேனல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த போர்டுக்கு மீண்டும் வருவோம் இந்த அர்டுயினோ கனெக்டரில் நீங்கள் ஆறு அனலாக் இன்புட் லைன்கள் காண்கிறீர்கள் மேலும் அதிக எண்ணிக்கையிலான அனலாக் இன்புட் லைன்கள் வேண்டுமானால் அதற்கு எக்ஸ்டென்ஷன் பின்கள் துணைபுரிகின்றன எஸ்டிஎம்32 எக்ஸ்டென்ஷன் பின்களில் உங்களுக்கு அனைத்து சிக்னல் பின்களுக்கும் அக்சஸ் உள்ளது ஆனால் இங்கே அர்டுயினோ கம்பாடிபிள் கனெக்டர் பின்களுக்கு மட்டுமே அக்சஸ் உள்ளது நாங்கள் காண்பிக்கும் எக்ஸ்பிரிமண்ட்களில் ஏ| டிAD கன்வெர்ட்டர் தேவைப்படும்போது அதிகமான சேனல்களைப் பயன்படுத்த மாட்டோம் அர்டுயினோ இன்புட் கனெக்டர்களுடன் நாம் நேரடியாக இணைக்க முடியும் அந்த பின்களை நாம் ஏ0 ஏ1 ஏ2 ஏ3 ஏ4 ஏ5 என்று குறிப்பிடலாம் அதற்கு பின் நம்பர்களையும் கொடுக்கலாம் இவை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஆகும் அவற்றை நாம் பி 12 என்று அழைப்போம் எனவே நீங்கள் அவற்றை பெயரால் அழைக்கலாம் அல்லது பின் நம்பரால் அழைக்கலாம் நீங்கள் ஒரு புரோகிராம் எழுதும்போது நீங்கள் அழைத்த பெயர்களில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் இதன் மூலம் ஏடி கன்வெர்ஷன் குறித்த இந்த பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம் முன்னதாக நாம் டிஏ கன்வெர்ஷன் பற்றி பார்த்தோம் அடுத்த பாடங்களில் எம்பெட்டட் சிஸ்டங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சில பொதுவான சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்களைப் பற்றி நாம் பேசுவோம் அவற்றில் பலவற்றை நாம் ஹேண்ட்ஸ் ஆன் சஷன் மூலம் பார்ப்போம் அவற்றைப் பயன்படுத்துவதற்கு முன்பு சென்சார்கள் என்ன அவை எவ்வாறு இயங்குகின்றன மற்றும் அவை மைக்ரோகண்ட்ரோலருடன் எவ்வாறு இணைக்கப்படலாம் என்பது குறித்த சில அடிப்படை யோசனைகளை அறிந்து கொள்வது நல்லது இதைப் பற்றி அடுத்த பாடத்தில் பார்ப்போம்